செல் வளர்ப்பு தொழில்நுட்பத்திற்கு மீண்டும் வருக இது முதல் வாரத்தின் நமது இரண்டாம் வகுப்பு எனவே முதல் வகுப்பில் திசுவின் ஒரு பகுதியை எடுத்து அவற்றை பிரித்து செல்களை அல்லது திசுவினை கூட உண்மையில் வளர்க்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் உலகின் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இன் வைவோ அமைப்பு அல்லது செல் உடலுக்குள் இருக்கும்போது எதிர்கொள்ளும் நிலைமைகளை அறிந்துகொள்வதில் நாம் எவ்வளவு தூரம் நெருங்கி வந்திருக்கிறோம் என்பதுதான் அதைப் பாராட்ட வேண்டும் எனவே நாம் இதனுடன் தொடங்குவோம் எனவே நாம் 1 வது வாரம் 2 வது வகுப்பில் இருக்கிறோம் எனவே நாம் கேட்பது எளிதான ஒன்று உதாரணமாக இது ஒரு முழுமையான இன் வைவோ அமைப்பு மற்றும் உதாரணமாக இதயத் திசுவின் ஒரு பகுதியை நான் வெளியே எடுத்தேன் இது இதயம் மற்றும் இதயத்தசை செல்களின் ஒரு பகுதியை எடுத்தேன் கார்டியோ என்றால் இதயம் மையோசைட்டுகள் மையோ என்றால் தசை இதயத்தசை மற்றும் சைட்ஸ் என்றால் செல்கள் அதிக அளவிலான உயிரியல் பின்னணி இல்லாதவர்களுக்காக இந்த வார்த்தையை நான் பிரித்து சொன்னேன் இதயத்தசை செல்கள் கார்டியோ என்றால் இதயத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று அர்த்தம் எனவே இதன் மற்றும் இதன் ஒரு பகுதியை இது எடுத்துக்கொள்கிறது இருப்பது போல் கற்பனை செய்து பாருங்கள் இங்கே ஒரு அறை இருக்கிறது அடுத்த அறை இங்கே இருக்கிறது என உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இதனை எளிதாக்க நான் இதனை வரைகிறேன் இது ஒரு அறை இது மற்றொரு அறை இப்போது நான் இது போன்ற சில இணைப்பிகளை வைத்தால் எனவே இந்த இரண்டு அறைகளும் இப்படி ஒன்றோடு ஒன்று பேச முடியும் இந்த இணைப்பிகளே தொழில்நுட்ப சொல்லின் படி இடைவெளி சந்திப்பு என்று அழைக்கப்படுகின்றன இவை புரதங்களே தவிர வேறொன்றும் இல்லை இவை சவ்வு புரதங்கள் இவை இந்த வகையான சந்திப்புகளை உருவாக்குகின்றன எனவே இதய செல்கள் இந்த உன்னதமான அம்சத்தைக் கொண்டுள்ளன இவை தொடர்ச்சியான இடைவெளி சந்திப்புகளைக் கொண்டுள்ளன இந்த இடைவெளி சந்திப்புகள் ஏன் முக்கியமானவை என்பதற்கு காரணம் இருக்கின்றது அதற்கு நாம் பின்னர் வருவோம் ஏனென்றால் இந்த அமைப்பில்தான் மின் தூண்டுதலானது இது போன்ற பல திசையில் பரவும் மேலும் இது இதன் சொந்த செயல்பாட்டைக் கொண்டுள்ளது மற்றும் நிச்சயமாக இன்னொரு விஷயம் உள்ளது இந்த இடைவெளி சந்திப்பு சில நேரம் வாயில் கொண்டோ அல்லது வாயில் அல்லாததாகவோ இருக்கலாம் அவை ஒரு திசையில் மட்டுமே திறக்கப்படலாம் அல்லது அப்படி இல்லாமலிருக்கலாம் அதாவது அவை இரண்டு திசைகளிலும் திறக்கப்படலாம் எனவே இந்த இதய செல்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் முதல் விஷயம் என்னவென்றால் இவை ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து நெருங்கி வந்து இந்த இடைவெளி சந்திப்புகளை உருவாக்குவதாகும் எனவே அடிப்படையில் அடுத்து என்ன நடக்கும் என்று நான் எதிர்பார்ப்பது இங்கே இருக்கும் இதுதான் இந்த செல்களானது இதுபோன்று இதுபோன்று இதுபோன்று நெருங்கி வந்து இந்த இடைவெளி சந்திப்புகளை மீண்டும் உருவாக்குகின்றன இவைகள் அதனை செய்கின்றனவா நாம் இதயத்தைப் பற்றி பேசும்போது அடுத்த விஷயம் என்னவென்றால் உங்கள் இதயத்தைத் தொட்டால் அது துடிக்கிறது இந்த துடித்தல் என்னவென்றால் உங்கள் உடலில் நீங்கள் காணும் இந்த செல்கள் அடிப்படையில் இரண்டு செயல்பாடுகளைச் செய்கின்றன அவை ஒரு மின் செயல்பாடு மற்றும் ஒரு இயந்திர செயல்பாட்டை உருவாக்குகின்றன இயந்திர செயல்பாடு பற்றி நான் பேசும்போது அதாவது நான் துடித்தலைச் சொல்கின்றேன் மற்றும் இந்த மின் செயல்பாடு மற்றும் இயந்திர செயல்பாடுகள் ஆகியவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன இல்லையென்றால் இவை சார்பற்ற விஷயங்களாக இருக்கும் அதாவது நான் இதைச் செய்கிறேன் என்றால் நான் இதைச் செய்ய மாட்டேன் ஆனால் இங்கு இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன ஒரு மின் தூண்டுதல் இருந்தால் அது ஒரு இயந்திர அதிர்வு அல்லது துடித்தலுக்கு வழிவகுக்கும் நீங்கள் அதனை எவ்வாறு வேண்டுமானாலும் சொல்லலாம் எனவே இந்த செல்கள் வெளியே வளர வேண்டும் மற்றும் இவை இந்த மின் இயந்திர நிகழ்வுகளை ஒரு வட்டிலில் பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் எனவே இப்போது நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இந்த செல்கள் உங்கள் உடலில் உள்ளதைப் போலவே அந்த மின் இயந்திர செயல்பாட்டை செய்ய இயல வேண்டும் என்பதுதான் இது ஒன்றுபோல் இருக்க வேண்டும் ஒன்றுபோல் இல்லாவிட்டாலும் நாம் அங்கு ஒரு விலகல் இருப்பதை அறிவோம் மேலும் அந்த விலகலை நாம் கணக்கிட வேண்டும் இது ஒன்றும் அந்தளவு எதிர்மறையான விஷயம் அல்ல உண்மையில் இது மிகவும் நேர்மறையான விஷயம் ஏனென்றால் அப்போதுதான் நாம் மேம்பட வேண்டும் என்று நமக்குத் தெரியும் என்பதாகும் ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் அடிப்படைகளில் உள்ளது அடிப்படைகள் தெளிவாக இல்லையென்றால் இவை ஆடம்பரமான கனவுகளாகத்தான் இருக்கும் அடிப்படைகளை அறியாமல் இருக்கும் ஒருவர் முட்டாள்களின் சொர்க்கத்தில் என்று அர்த்தம்

இப்போது இவை துடிக்கின்றன என்றால் இவை குறிப்பிட்ட விசையை உருவாக்குகின்றன என்று அர்த்தம் இது ஒரு இயந்திர நிகழ்வு இது ஒரு விசை உருவாக்கம் எப்போதெல்லாம் நாம் விசையைப் பற்றி பேசுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் சில நியூட்டன் மதிப்பைப் பற்றி பேசுகிறோம் சரிதானே எனவே இது ஒரு நானோ நியூட்டனாக இருக்கலாம் இது ஒரு பிகோ நியூட்டனாக இருக்கலாம் இது எதுவாகவும் இருக்கலாம் எனவே அங்கே சில அலகு இருக்க வேண்டும் எந்த அளவில் எந்த அலகில் இது இயந்திர செயல்பாடாக இருக்கிறது ஏனென்றால் நிஜ வாழ்க்கையுடன் நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை இது மீண்டும் உங்களுக்குச் சொல்லும் எனது இதயம் துடிக்கின்றது எனவே வெளிபுறம் வளர்ந்துவரும் என் திசுவின் ஒரு பகுதியானது உடம்பின் உட்புறத்தினைப் போன்றே இருக்க வேண்டும் இப்போது நாம் இவற்றை தொடர்புப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஒன்றினைப் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துடிப்புகள் தசையின் இரண்டு முக்கிய புரதங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன இப்போது நான் அவற்றை உள்ளே வைக்கிறேன் அவை ஆக்டின் மற்றும் மையோசின் அவற்றை நான் ஆரஞ்சு மற்றும் பச்சை ஆகிய இரண்டு வெவ்வேறு நிறங்களில் வைக்கிறேன் அவை ஆக்டின் மற்றும் மையோசின் இழைகள் மற்றும் உண்மையில் விசை உருவாக்கத்தின் அளவைப் பொறுத்து மையோசின் இழையின் துணை வகை மாறுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மையோசின் என் உடலின் இந்த தசைகளில் இருக்கும் இவை எலும்பு தசை இது முற்றிலும் மாறுபட்ட விசை இயக்கவியலைக் கொண்டுள்ளன பின்னர் இதயத் தசை இது மாறுபட்ட விசை இயக்கவியலைக் கொண்டுள்ளது இங்கு இதய மையோசின் உள்ளது இது மட்டுமல்ல இந்த தசைக்குள் சில கட்டமைப்புகள் அல்லது தசை சுழல்கள் உள்ளன அவை முற்றிலும் வித்தியாசமாக செயல்படுகின்றன அவற்றின் மையோசின் பண்புகள் முற்றிலும் வேறுபட்டவையாகும் இதேபோல் உங்கள் குடலில் இருக்கும் மென்மையான தசைகளில் மையோசின்கள் உள்ளன இந்த மென்மையான தசைகள் அடுக்கமைவில் இருந்து துளை அல்லது உணவுப்பாதையினை உருவாக்குகின்றன அங்கு நீங்கள் சாப்பிட்ட உணவு நகர்கிறது

ஏன் எந்தக் குறிப்பும் இதில் இல்லை ஒரு நிமிடம் யோசியுங்கள் இப்போது இங்கே இருக்கும் இந்த இதயம் வெறுமனே இதய மையோசைட்டுகளால் மட்டுமே சூழப்பட்டுள்ளது கிடையாது இதயம் எண்டோதீலியல் செல்களைக் கொண்டுள்ளது பின்னர் வால்வுகளை உருவாக்கும் செல்கள் உள்ளன இரத்த நாளங்கள் உள்ளன பரிவு மற்றும் இணை பரிவு நரம்புகள் அல்லது தானியங்கு நரம்புகள் இதய குருத்தணுக்கள் ஆகியவை உள்ளன எனவே நீங்கள் தனியாகப் பிரித்து எடுத்திருக்கும் இந்த இதய மையோசைட்டுகளைச் சுற்றி பல விதமான செல்கள் இருந்துள்ளன உள்ளன என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான் சில வீடுகளை முயற்சி செய்கிறேன் பார்க்கிறீர்கள் இப்போது நான் கேட்பது என்னவென்றால் நான் இந்த வீடுகளை தனியாக படிக்க விரும்பினேன் அதுவும் அமைப்புக்கு வெளியே இந்த அமைப்பில் இல்லை இப்போது விஷயம் என்னவென்றால் ஒருவரால் உண்மையில் இதனைப் படிக்க முடியும் ஆனால் இவற்றிக்கிடையே இவற்றிக்கிடையே இவற்றிக்கிடையே ஒரு இடைவினை எப்போதும் உள்ளது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இவைகளுக்கு இடையே ஒரு இடைவினை இவைகளுக்கு இடையே இவைகளுக்கு இடையே ஒரு இடைவினை உள்ளது எனவே நீங்கள் இந்த சிவப்பு வீடுகளை தனியாகப் படிக்க முயற்சிக்கும்போது சில சமிக்ஞைகளை நீங்கள் தவற விடுவீர்கள் மற்றும் நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிழை இது ஒரு பிழை அல்ல மாறாக நீங்கள் வளர்ப்பது ஒரு உடனடி அமைப்பு எனவே உங்களால் சரியான முழுமையை அடைய முடியாமல் போகலாம் அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது ஏனென்றால் இந்த பல இடைவினைகள் எனக்குத் தெரியாது ஆனால் நான் இதை தனியாகப் படிக்கும்போது இது எனக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது எனவே உதாரணமாக சொல்வதென்றால் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு கற்பனையை எடுத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் எடுத்துக்காட்டாக நான் ஒரு கருதுகோளைக் கொடுத்திருக்கிறேன் இந்த இளஞ்சிவப்பு வண்ண வீடுகள் நீங்கள் காணும் இந்த இளஞ்சிவப்பு வண்ண வீடுகள் இந்த சிவப்பு வண்ண வீடுகளுடன் என்ற பொருள் மூலமாக தொடர்புகொள்கின்றன என்று நான் சொல்கிறேன் எனவே இதுவே என் கருதுகோள் மேலும் x ஆனது இந்த சிவப்பு வீடுகளுக்கு அனுப்பப்படும்போது சிவப்பு வீடுகள் மேலும் ஒரு கூரையை உருவாக்குகிறது இதுவும் நல்லது எனவே இது எனது கருதுகோளாக இருந்தால் இந்த கருதுகோள் உண்மையில் உண்மையா இல்லையா என நான் எவ்வாறு நிரூபிக்க முடியும் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் இந்த x பொருள் என்ன என்பதை நான் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் நான் இவற்றை முழுமையான தனிமையில் வளர்க்க வேண்டும் மற்றும் பின்னர் நான் இந்த x யை இவற்றில் சேர்க்க வேண்டும் மற்றும் இந்த x ஆனது கூடுதல் கூரையை உருவாக்குகிறதா இல்லையா என நான் காண விரும்புகிறேன் இது அவ்வாறு உருவாக்குகிறது என்றால் இந்த சூழலில் நான் என்ன பார்க்கிறேனோ அல்லது என் யூகம் எதுவோ அது உண்மையாகும் இது அவ்வாறு உருவாக்கவில்லையென்றால் நான் புரிந்துகொண்டதை விட இது மிகவும் சிக்கலானது என்று அர்த்தம் எனவே நாம் ஒரு சிக்கலைக் காண்கிறோம் மற்றும் இவ்வாறுதான் செல் வளர்ப்பு திசு வளர்ப்பு எக்ஸ்ப்ளான்ட் வளர்ப்பு என நாம் அழைக்கும் அனைத்தும் உடனடி அமைப்புகள் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் அதாவது அதிலிருந்து நாம் எந்த வகையான தரவை விளக்குகிறோம் என்பதில் ஒருவர் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் செல் வளர்ப்பின்போது அமைப்பிற்கு வெளியே தனியாக வளர்க்கப்படும் இந்த செல்கள் தலைகீழ் நிலைமையைப் பற்றிப் பேசுகின்றன அதாவது உதாரணமாக இந்த இளஞ்சிவப்பு வீட்டின் மூலம் சுரக்கப்படும் இந்த x என்ற பொருளோ அல்லது நாம் பேசும் வேறு எந்த பொருளோ சிவப்பு வீடுகள் இதுபோன்ற கட்டமைப்பை இதுபோன்ற இரண்டாவது கூரையை உருவாக்க அனுமதிக்கவில்லை என்கிற நிலைமை நான் சொல்கிறேன் சரி இப்போது இது உண்மையெனில் பின்னர் நான் இந்த சிவப்பு வீடு செல்களை தனியாக வளர்த்தால் இவை இரண்டாவது கூரையை உருவாக்கும் தன்மையைப் பெற்றிருக்க வேண்டும் பின்னர் இதன் அர்த்தம் என்னவென்றால் x பொருள் முக்கியமானது மற்றும் நீங்கள் தலைகீழ் பரிசோதனையை செய்ய முடியும் நீங்கள் x யை இங்கே வைத்தால் இந்த வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியாது எனவே நீங்கள் சரியான கேள்வியை கேக்கும் பட்சத்தில் செல் வளர்ப்பு என்பது ஒரு முக்கியமான ஆழமான ஆற்றல்மிக்க கருவி என்பபதை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் இந்த முழு செயல்முறையையும் வெறுமனே ஒரு தொழில்நுட்பம்

எனவே இந்த கருவியைப் பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் இன் வைவோ நிலையை எவ்வளவு அதிகம் தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் அதைப்பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் செல்களை ஒரு எளிய பையோரியாக்டரைப் போன்று பயன்படுத்தும் மற்றொரு மக்கள் குழு இருக்கிறது நாம் அவர்களைப் பற்றி பேசுகிறோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மிக எளிதானது நீங்கள் அனைவரும் ஆன்டிபாடிகளைப் பற்றி கேட்டிருப்பீர்கள் நாம் ஆன்டிபாடிகளைப் பெறுகிறோம் ஆன்டிபாடிகளின் உற்பத்தி இருக்கின்றது எனவே உதாரணமாக இந்த செல் வகையை எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் நான் இங்கிருக்கும் இந்த சிவப்பு செல் வகைகளின் ஒப்புமையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் அவை ஏன் ஆன்டிபாடியை உருவாக்குகின்றன என்று உங்களுக்குத் தெரியும் நான் என்ன செய்கிறேன் இந்த விஷயங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் சில z செயல்பாட்டிற்காக ஆன்டிபாடிகள் உருவாக்கப்படுகின்றன அந்த நிலைமையை நான் புரிந்துகொள்கிறேன் அந்த சூழ்நிலையில் செல்லை ஒரு எளிய பையோரியாக்டராக நான் பயன்படுத்த முடியும் மேலும் உயிர்த்தொழில்நுட்பத்தில் இதுபோன்ற பல ஆய்வுகள் உள்ளன அதில் மக்கள் செல்களை பையோரியாக்டராகப் பயன்படுத்துகிறார்கள் உண்மையில் ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த இடத்தில் செல்கள் வெறும் உற்பத்தி ஆலையாக செயல்படுகின்றன நிறைய எண்ணெய் உற்பத்தி நடக்கிறது நாம் ஆல்கேவை பையோரியாக்டராகப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் அது எண்ணெய்யை உற்பத்தி செய்கிறது நாம் அதிலிருந்து எண்ணெயைப் பிரித்து எடுக்கின்றோம் அவ்வளவுதான் எனவே உண்மையில் நாம் அதைப் பற்றி கவலைப்படவில்லை நமது குறிக்கோள் மிகவும் தெளிவாக உள்ளது இங்கு நாம் இதை ஒரு கருவியாகப் பயன்படுத்துகிறோம் ஒரு எளிய கருவியானது நமது சொந்த வணிக மருத்துவ முக்கியத்துவம் நிறைந்த சில xyz பொருளை கலவையை உருவாக்குகிறது எனவே உங்களிடம் என்ன கேள்வி கேட்கிறார்கள் அல்லது நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு உறுதியாகத் தெரிய வேண்டும் இன்னொரு விஷயம் இங்கே உள்ளது இந்த சிக்கலான படத்தை நான் உங்களுக்கு முன்னால் வரைந்தபோது இதைப்பற்றி பேசினேன் இதுதான் உண்மையான நிலைமை என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே உண்மையான நிலையிலிருந்து உங்களது செல் வளர்ப்பு எவ்வளது தொலைவில் உள்ளது how far is your culture எனவே ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்கும் அடிப்படையான கேள்வி என்னவென்றால் இன் வைவோ நிலையைப் பொருத்து எவ்வளவு தொலைவாக அல்லது எவ்வளவு நெருக்கமாக இந்த இன் விட்ரோ செல் வளர்ப்பு அமைப்பு உள்ளது என்பதுதான் நீங்கள் சில உயிர் மருத்துவ வினாவில் வேலை செய்கிறீர்கள் என்றால் ஒருவர் கேட்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி இது இது ஒரு நிலைமை அடுத்தது இரண்டாவது விலங்கு செல்களை சென்சார்களாக பயன்படுத்துவது சென்சார்கள் என நான் சொல்வதன் அர்த்தம் என்ன உதாரணமாக பெரும்பாலான நமது செல்கள் பல்வேறு வகையான நச்சுகளுக்கு எதிரான மிகுந்த உணர்திறன் கொண்டவை எனவே என்னிடம் இந்த செல்கள் வட்டில் உள்ளது இந்த நச்சுகளை நான் இதில் இடுகிறேன் இது எவ்வாறு வினைபுரிகிறது என்று எனக்குத் தெரியும் எனவே அதன் அடிப்படையில் நான் இந்த செல்களை ஒரு கண்டறிதல் சோதனைக்காகவோ அல்லது உண்மையில் இந்த நச்சு என்ன செய்யப் போகிறது என்று எனக்கு தெரியாத சில நிலைமையில் இதனை சோதிக்கவோ நான் இந்த செல்களை ஒரு எளிய சென்சார் சாதனமாக பயன்படுத்துகிறேன் எனவே இந்த செல்லை நான் பயன்படுத்துகிறேன் இது உங்கள் செல் இதை நான் ஒரு சென்சார் அமைப்பாகப் பயன்படுத்துகிறேன் எனவே என்னிடம் x y z அல்லது ஏதோ ஒரு பொருள் உள்ளது மற்றும் அளவிடுவதற்காக என்னிடம் ஒரு வெளியீடு இங்கே உள்ளது வெளியீடு என்னவாக இருக்கும் அது மின் வெளியீடாக இருக்க முடியும் அது இரசாயன வெளியீடாக இருக்க முடியும் அல்லது அதற்குள் உள்ள வேறு சில பௌதிக அளவுருக்களாக இருக்க முடியும் அதேபோல் புரதங்களையோ அல்லது இதர உயிர்மூலக்கூறுகளையோ உற்பத்தி செய்ய அல்லது மிகை உற்பத்தி செய்ய என்னால் விலங்கு செல்களை பயன்படுத்த முடியும் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நான் செல்களுக்கு சரியான நிலைமைகளின் தொகுப்பினைத் தந்து அவற்றைப் பயன்படுத்துகிறேன் எனக்கு விருப்பமான உயிர்மூலக்கூறுகளை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் நிச்சயமாக நீங்கள் செல் வளர்ப்பினை நன்றாக படிக்க வேண்டும் எனவே தொழில்நுட்பம் என்பது ஒன்றுதான் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் ஒருவர் சரியான கேள்விகளைக் கேட்க வேண்டும் அல்லது இதன் இன்னொரு பக்கத்தை நான் படிக்கிறேன் அது இதற்கு முன்னால் உள்ளது இந்த A ஐ B பக்கமாக நான் வைக்கிறேன் நான் இதை ஒரு மீளுருவாக்கல் மருத்துவமாகப் பயன்படுத்துகிறேன் இது தற்போது உள்ள மிகவும் நாகரீகமான தலைப்புகளில் ஒன்றாகும் மற்றும் குருத்தணு மாறுபாடுறுதல் மற்றும் சிகிச்சை இது இறுதியில் செயற்கை உறுப்புகளுக்கு வழிவகுக்கும் எனவே பெரும்பாலான மக்கள் செல் வளர்ப்பினை ஒரு தொழில்நுட்பமாக கருதினார்கள் நான் அதை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்துவதற்கான முழு நோக்கமும் இல்லையெனில் நீங்கள் ஒரு ஆய்வகத்திற்குச் செல்லும்போது செல் வளர்ப்பு மிக எளிமையானது என நம்பிவிடுவீர்கள் செல் எப்படி வளர்கிறது என்பதைப் பார்த்து நீங்கள் அறிந்துகொள்வீர்கள் அவ்வளவுதான் இது வெறுமனே ஒரு தொழில்நுட்பம் என புரிந்துகொள்வீர்கள் நாம் முற்றிலும் அந்த மன அமைப்பிலிருந்து வெளியே வருவோம் அடுத்ததாக வேறு உலகிலிருந்து செல் வளர்ப்பினை தழுவிக்கொள்ளுங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இது ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும் நாம் அடுத்த தலைமுறை சென்சார்களை உருவாக்க முடியும் நாம் மலிவான சென்சார்களை உருவாக்க முடியும் செயற்கை உருவாக்க அமைப்பில் நம்முடைய விருப்ப எதிர்வினைப் பொருட்களின் தொகுப்பினை உருவாக்கமுடியும் நாம் இதற்கும் அப்பால் சிந்திக்கலாம் ஏனென்றால் செல்களை நாம் ஒரு கருவியாகப் பயன்படுத்துவோம் அவற்றை நாம் நிர்வகிக்கிறோம் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்று நாம் அவற்றிடம் சொல்கிறோம் பின்னர் டிஎன்ஏவின் எந்தப் பகுதியை நாம் உள்ளே வைத்து படியெடுக்க விரும்புகிறோம் என்று நாம் அவற்றிடம் சொல்கிறோம் நாம் அந்த அளவிற்கு செல் வளர்ப்பினை எடுத்துச் செல்வோம் நாம் செல் பொறியியலைச் செய்கிறோம் இந்த செல் வளர்ப்பு தளத்தில் நாம் செல் பொறியியலைச் செய்ய முடியும் இந்த வரையறைகளுக்கு உட்பட்டு செய்ய முடியும் எனவே இந்த நம்பிக்கையுடன் நாம் அடுத்த வகுப்பில் மேலும் முன்னேறுவோம் இந்த நிலைமைகளைப் பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் பேசுவோம் இந்த படங்களில் ஒன்றிலிருந்து நாம் மேற்கொண்டு செல்வோம் செயற்கை அமைப்புகளைப் பற்றி இன் வைவோ அமைப்புகளைப் பற்றி நாம் பேசும்போதும் உங்களுக்குத் தேவையானதை நீங்கள் மொழிபெயர்க்கும்போதும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மாற்றிக் கூற முயற்சிப்பேன் அப்போதுதான் இந்தப் படிப்பைப் பார்க்கும் எவருக்கும் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அது அவர்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் எனவே தொழில்நுட்ப சொற்களைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக அவர்களுக்காக இந்தப் பாடத்திட்டம் முழுவதும் நான் எளிய மொழிகளைப் பயன்படுத்தப்போகிறேன் மேலும் தொழில்நுட்ப சொற்களை நான் பயன்படுத்தும்போது நான் அவற்றை இங்கே எழுதப் போகிறேன் தங்களுக்கு நன்றி